காலை வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்களைத் தெரிவித்துக் கொள்கிறேன் கடைசி சொற்பொழிவுக்குப் பிறகு எனது மாணவர்களில் ஒருவருடன் நான் கலந்துரையாடினேன் மேலும் த்ருஸ்ட் டு வெயிட் விகிதம் குறித்து நிறைய விஷயங்கள் விவாதிக்கப்படுகின்றன என்று அவர் கூறினார் ஒரு ஜெட் விமானத்தைப் பொறுத்தவரை நாம் நிச்சயமாக Thrust பற்றி பேசுகிறோம் ஆனால் எங்கள் ஹேங்கரில் விமானம் உள்ளது அவை ப்ரொப்பல்லரைக் கொண்டுள்ளன சக்தி மதிப்பீட்டின் மூலம் புரோப்பல்லர் இயக்கப்படும் ஐசி எஞ்சினில் பெஞ்ச்மார்க் வகைப்படுத்த முயற்சிக்கிறோம் மேலும் ஒரு ப்ரொபல்லர் இயக்கப்படும் விமானதிற்கு உந்துதல் பற்றி நாம் பேசுவதில்லை இதை எவ்வாறு கையாள்வது இதே கேள்வியை நானே என்னிடம் கேட்கும்போது இயக்கம் பற்றி பேசும்போதெல்லாம் நாம் F ma ஐ நோக்கி வருகிறோம் என்பதை புரிந்துகொண்டேன் எனவே நீங்கள் ஒரு நிறையை விரைவூட்ட விரும்பினால் உங்களுக்கு ஒரு சக்தி தேவை உந்துதல் நமக்கு மிக அருகில் உள்ளது ஏனெனில் இது ஒரு சக்தி எனவே விரைவூட்டல் என்னவென்று நமக்கு தெரியும் ஆனால் ஒரு இயந்திரம் நேரடியாக சக்தியுடன் தொடர்புடையதாக இருக்கும்போது அது நேரடியானதல்ல எனவே அந்த அம்சத்தில் ஏதாவது விவாதித்து ஒரு காரணியைக் கொண்டுவர முயற்சிப்போம் ஏனென்றால் ஒரு ஒரு நிறையை விரைவூட்ட வேண்டும் என்றால் அது ஒரு வெளிப்புற சக்தியால் செயல்பட வேண்டும் அதைச் செய்வதற்கு முன் த்ருஸ்ட் டு வெயிட் விகிதம் பற்றி நாம் எந்த வழியில் விவாதித்தோம் ஏன் அந்த விஷயங்களைப் பற்றி விவாதிக்கிறோம் என்று பார்ப்போம் நாம் நினைவு கூர்ந்தால் ஒரு விமானம் பின்பற்றும் அடிப்படை விமானப் பாதை தயாராகுதல் புறப்படுதல் ஏறுதல் பயணித்தல் இறங்குதல் மற்றும் தரையிறங்குதல் என்று நாம் ஒப்புக் கொண்டோம் நாம் இங்கே பார்த்தால் 0 முதல் 1 வரை வெப்பமயமாதல் மற்றும் புறப்படுதல் நாம் புறப்படுதல் என்று கூறும்போது நமக்கு ஒரு டேக் ஆஃப் வேகம் தேவை அதில் விமானத்தை நாம் விரும்பிய தாக்குதலில் அல்லது விரும்பிய CL ஐ CLmaxடன் நெருக்கமாக வைக்க முடியுமானால் அதால் பறக்க முடியும் எனவே அந்த வேகத்தை V lift off என்று சொல்கிறோம் இது பொதுவாக 1 2 முதல் 1 3 Vstall என எழுதப்படுகிறது இப்போது கேள்வி வருகிறது நாங்கள் V0விலிருந்து தொடங்கி ஒரு குறிப்பிட்ட தூரத்திற்குள் VVLOஐ அடைகிறோம் எனவே ஒரு ஆபரேட்டராக அல்லது வடிவமைப்பாளராக VLOஐ அடைய விமானத்திற்கு தேவையான தூரம் குறிப்பிட்ட தூரத்திற்குள் இருப்பதை உறுதிப்படுத்த விரும்புகிறேன் இது ஒரு சவாலான பணியாகும் ஏனென்றால் மிக நீண்ட தூரத்தை கொண்டிருக்க முடியாது ஏனென்றால் அதற்கு ஒரு பெரிய நிலப்பரப்பு தேவைப்படுவதால் செயல்பாட்டிற்கு எதிரானது இப்போது பத்தாம் மற்றும் பதினொன்றாம் அறிவில் கூட இதை நான் எழுதினால் விமானம் தரையில் முடுக்கி விடுகிறது மேலும் உந்துதல் இருக்கிறது ஒரு இழுவை இருக்கிறது தூக்கப்படலாம் மற்றும் எடை இருக்கிறது இங்கே இதன் விளைவாகும் படைகள் இது உங்களுக்கு மிகவும் நேரடியானது எனவே நாம் எழுத வேண்டியது என்னவென்றால் உந்துதல் முடுக்கத்தை ஏற்படுத்துகிறது மேலும் இழுவை உராய்வு சக்தியுடன் வீழ்ச்சியை ஏற்படுத்துகிறது ஏனெனில் விமானம் நகர முயற்சிக்கும்போது உராய்வு இருக்கும் எனவே விமானத்தில் செயல்படும் நிகர விளைவாக சக்தி மூடுக்கத்தை ஏற்படுகிறது நான் இதை mக்கு சமமாக எழுத முடியும் ஏனென்றால் நிறை மாற்றம் மிகக் குறைவு என்று நான் கருதுகிறேன் மேலும் a வை சராசரி முடுக்கம் என்று சொல்ல சுதந்திரத்தையும் எடுத்துக்கொள்கிறேன் இது ஒரு வடிவமைப்பாளரின் ஆரம்ப கட்டமாக அதைச் செய்ய என்னை அனுமதிக்கிறது இந்த முடுக்கம் நிலையானதாக இருக்காது என்பதை நாங்கள் நன்கு அறிவோம் ஏனெனில் வேகம் அதிகரிக்கும் போது இந்த இழுவை மாறிக்கொண்டே இருக்கும் ஏனெனில் ட்ராக் முதல் தோராயத்தில் லிப்ட் அவ்வளவு தேவையில்லை என்று நான் சொன்னாலும் இழுவை வேகத்தின் சதுரத்திற்கு நேரடியாக விகிதாசாரமாகும் என்பது எனக்குத் தெரியும் எனவே இயற்கையாகவே முடுக்கம் மாறிக்கொண்டே இருக்கும் ஆனால் ஆரம்ப வடிவமைப்பு கட்டத்தில் ஒரு வடிவமைப்பாளராக நான் சரி என்று கூறி சராசரி முடுக்கம் எடுத்துக்கொள்கிறேன் பிறகு பார்த்தால் எனவே குறைந்தபட்ச TW என்ன தேவை நான் ஒரு மதிப்பீட்டைப் பெற விரும்புகிறேன் இதனால் TW minimum எளிதாகக் கண்டுபிடிக்க முடியும் அந்த வடிவமைப்பாளரின் தந்திரம் இங்கே என்ன உந்துதலுடன் ஒப்பிடும்போது இழுவை பெரியதல்ல உராய்வு சக்தியும் கூட எனவே நான் அதை புறக்கணிக்கிறேன் எனவே இது ag விகிதாசார முடுக்கம் ஏற்படுத்தும் தூரத்தை நாம் அறிவோம் மேலும் முடுக்கம் சராசரி முடுக்கம் என்று கருதுகிறேன் அதனால் அதனால் எனவே ஒரு குறிப்பிட்ட தூரத்திற்குள் புறப்பட வேண்டிய ஒரு விமானத்தை நான் வடிவமைக்க விரும்பினால் மேற்கண்ட உறவுகளால் வழங்கப்படும் ஏரோடைனமிக் நிலையில் இருந்து தேவைப்படும் VLO என்னவென்று எனக்குத் தெரியும் எனவே தேவைப்படும் TW minimum என்ன என்பதை நான் எளிதாகக் கண்டுபிடிக்க முடியும் இந்த பகுதி தெளிவாக இருக்கிறதா செஸ்னா வகை விமானத்திற்கு VLO பொதுவாக வினாடிக்கு 30 மீட்டர் இருக்கலாம் அதனால் எனவே TW தோராயமாக 1 510 அல்லது 9 8 ஆக இருக்கும் என்பதை இப்போது அறிவோம் எனவே இந்த நோக்கத்தை அடைய தேவையான TW என்ன என்பதை இங்கிருந்து நாம் அறிவோம் நிச்சயமாக இழுத்தல் 0 ஆக இருக்காது எனவே அந்த மதிப்புகளைச் சேர்ப்பதன் மூலம் அதைச் செம்மைப்படுத்தலாம் மேலும் என்ன தேவை என்பதைப் பற்றிய ஒரு யோசனையைப் பெறுவீர்கள் எனவே அது TW இன் சாராம்சமாக இருந்தது ஏறுதலுக்கு வடிவமைப்பாளராக இந்த யோசனைகளை நாங்கள் எவ்வாறு பெற்றோம் இவை அனைத்தும் நான் விவாதிக்கிறேன் ஒரு வடிவமைப்பாளராக உங்கள் சிந்தனை செயல்முறை சரியானது மற்றும் அது இயற்பியலின் சட்டத்தின் அடிப்படையில் அமைந்திருக்கிறதா என்பதை புரிந்து கொள்ளுங்கள் பிறகு நீங்கள் பல தவறுகளை செய்ய மாட்டீர்கள் எந்த வகையிலும் வடிவமைப்பாளர்கள் தவறுகளைச் செய்வார்கள் வடிவமைப்பாளர் மோதலை எதிர்கொள்வார் அந்த பொறுப்புகள் அனைத்தும் நிச்சயமற்றவை ஆனால் ஒரு வடிவமைப்பாளராக நீங்கள் உங்கள் அடிப்படைகளில் வலுவாக இருந்தால் அந்த மோதல்களையும் அந்த தவறுகளையும் கையாள உங்களுக்கு போதுமான வாதங்கள் கிடைத்துள்ளன என்பதை நீங்கள் காண்பீர்கள் அதனால்தான் நான் எவ்வாறு வடிவமைக்கிறேன் என்பதற்கு வருவதற்கு முன்பு இதற்கு நான் அதிக முக்கியத்துவம் தருகிறேன் ஏறுவதற்கு எங்களுக்கு இது தெரியும் ஒரு நிலையான ஏறுதலுக்கு a0 என்று நாம் கருதுகிறோம் ஆனால் நீங்கள் ஒரு வேகத்தில் ஏற விரும்பினால் உங்களுக்குத் தெரியும் m என்பது Wg ஆக இருக்கும் ஒரு வடிவமைப்பாளராக நான் cl cd 15 அல்லது 13 என்று கருதுகிறேன் இங்கே நான் clcd ஐ 15 ஆகக் கருதுவேன் மேலும் 10 டிகிரி கோணத்தில் ஏற விரும்புகிறேன் எனவே நான் அதை sin10 ஆகவும் என்ன வகையான முடுக்கம் வேண்டும் என்றும் அந்த எண்ணை 9 8 ஆல் வகுக்கப்படுகிறது எனவே நீங்கள் ஒரு விநாடிக்கு 5 மீட்டர் விரும்பினால் 5 9 8 ஆக இருக்கும் எனவே ஏறும் போது தேவைப்படும் TW க்கான பொதுவான மதிப்பைப் பெறுவீர்கள் புரிந்துகொள்ளப்பட்டதா இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நான் உயரத்தில் ஏறும்போது உயரத்தின் விளைவு காரணமாக என் உந்துதல் மாறிக்கொண்டே இருக்கும் மேலும் ஒரு உந்துவிசைக்கான டைனமிக் உந்துதலும் மாறும் அந்த செயல்கள் அனைத்தும் நீங்கள் இணைக்க வேண்டும் மேலும் எரிபொருள் நிலை மாறும்போது W மாறும் என்று உங்களுக்குத் தெரியும் ஆனால் நான் முதல் ஏறுதலைப் பற்றி பேசும்போது அது 1500 அடி வரை இருக்கும் ஒரு பெரிய விமானத்திற்கு 1500 மீட்டர் இருக்கலாம் எனவே இவை உங்களுக்கு ஒரு யோசனையைத் தரும் விவரம் TW என்றால் என்ன நாம் ஏன் அதைப் பற்றி பேசுகிறோம் நாம் ஏன் அதிக நேரம் செலவிடுகிறோம் பின்னர் பயணத்திற்கு அந்த உந்துதல் இழுவைக்கு சமம் மற்றும் லிப்ட் எடைக்கு சமம் என்று நமக்குத்தெரியும் எனவே நான் சிறந்த clcd இல் பயணம் செய்கிறேன் என்றால் இது clcdmax எனவே தேவைப்படும் உந்துதல் குறைந்தபட்சம் பிறகு உங்கள் CL உங்கள் விமானம் தயாராக இல்லை என்பதுதான் பிரச்சினை சிறகு இறுதி செய்யப்படாததால் அஸ்பெக்ட் விகிதம் உங்களுக்குத் தெரியாது உங்களிடம் எண் இல்லை எனவே எண்ணை உணருங்கள் பொதுவாக விமானத்தைப் பொறுத்தவரை நீங்கள் CD0 0 021 ஆக இருக்கும் சிறந்த விமானங்களுக்கு அது 0 017 ஆக இருக்கும் K க்கு இது சப்ஸோனிக் என்பதால் இதை இவ்வாறு எழுதலாம் நீங்கள் விகிதம் 8 மற்றும் e 0 7 ஆகியவற்றை எடுத்துக் கொண்டால் அது மோசமான தேர்வு அல்ல எனவே நீங்கள் பறக்க வேண்டிய cl என்ன என்பது பற்றிய ஒரு கருத்தை இது வழங்குகிறது இதன் மூலம் cl cd அதிகபட்சம் என்ன என்பதைக் கண்டறியலாம் குறைந்தபட்ச உந்துதல் என்னவென்று உங்களுக்குத் தெரியும் ஆனால் ஒரு பிரச்சினை உள்ளது மோதல் எவ்வாறு வருகிறது என்பதை இப்போது நீங்கள் காண்கிறீர்கள் தேவையான குறைந்தபட்ச உந்துதலுக்காக நான் பறக்க விரும்பினால் ஒரு குறிப்பிட்ட உயரத்தில் cl cd அதிகபட்சமாக பறக்க வேண்டும் நீண்ட தூர ஜெட் இயக்கப்படும் விமானத்திற்கான உயரம் எஞ்சின் உந்துதலின் SFC ஆல் தீர்மானிக்கப்படும் பொதுவாக ட்ரோபோபாஸில் 10 முதல் 11 கிலோமீட்டர் AMSL வெப்பநிலை மாறுபாடு கிட்டத்தட்ட மிகக் குறைவு இது மிகவும் திறமையானது இதனால் பல ஜெட் விமானம் இயக்கப்படுகிறது அது எப்போதும் அந்த உயரத்தில் பயணிக்கும் மறைமுகமாக நான் சொல்ல முயற்சிக்கிறேன் rho சரி செய்யப்படுகிறது என்றால் அந்த உயரத்தில் 10 முதல் 11 கிலோமீட்டர் AMSL காற்றின் அடர்த்தி நிலையானது நாம் ஒரு ஏர்பஸ் அல்லது போயிங் விமானத்தில் டெல்லியில் இருந்து பம்பாய் ஏன் சென்னைக்கு கூட பறக்கும்போது தலைமை விமானி நாம் 33000 அடி AMSL இல் பறக்கிறோம் என்று அறிவிப்பதை காண்பீர்கள் இது தான் அவர் பேசும் உயரம் நிலையான ரோவில் சிக்கல் உள்ளது ρ நிலையானதாக இருக்கும்போது அதே நேரத்தில் Cl நிலையானது எனவே வேகம் நிலையானது V CL மற்றும் ρ நிலையானதாக மாறும்போது நாம் எதிர்பார்த்த பயண வேகத்தை விட வேகம் மிகவும் மெதுவாக மாறும் நாம் வேகமாக செல்ல வேண்டும் அதனால்தான் அந்த உயரத்தில் கூட நாம் ஒரு சமரசம் செய்ய வேண்டும் எரிபொருள் நுகர்வுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது ஏனென்றால் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக எடுக்கும் போது பயணிகள் இங்கிருந்து டெல்லிக்கு பயணிக்கிறார்களானால் அவர்கள் எரிச்சலடைவதால் நீங்கள் வேகமாக செல்ல வேண்டும் எனவே இந்த நிலைமைகளுடன் நாம் பறக்க முடியும் என்பது எல்லா நேரத்திலும் சாத்தியமில்லை மோதல் எங்கிருந்து வருகிறது என்பதை நான் உங்களுக்குச் சொல்லிக்கொண்டிருந்தேன் ஆனால் TW ஐப் பொறுத்தவரை clcd தெரிந்தவுடன் தேவையான TW ஐ நாம் எப்போதும் கண்டுபிடிக்கலாம் எப்போதும் நீங்கள் clcdmax பறப்பீர்கள் என்பது உறுதியாகத் தெரியவில்லை எனவே இது TW கதை வெவ்வேறு விமானங்களுக்கு சில எண்களை நாங்கள் உங்களுக்கு வழங்கியுள்ளோம் ஆனால் ஒரு வடிவமைப்பாளராக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் சில மிஷன் தேவைகளின் அடிப்படையில் இந்த விஷயத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள விரும்பினால் ஒரு குறிப்பிட்ட வகை விமானங்களுக்கு எவ்வளவு TW இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க முயற்சிக்க வேண்டும் செஸ்னா 206 ஐ எடுத்துக் கொள்ளுங்கள் பைபர் சரடோகாவை எடுத்துக் கொள்ளுங்கள் ஏர்பஸ் ஏ 320 ஐ எடுத்துக் கொள்ளுங்கள் இதைப் பயன்படுத்துங்கள் மற்றும் நீங்கள் பறக்க வேண்டிய clcd என்ன என்பதைக் காண முயற்சிக்கவும் மேலும் TW வடிவமைப்பாளர் என்ன வைத்திருக்கிறார் எனவும் உண்மையான மதிப்புகளைக் காண முயற்சிக்கவும் அவை எவ்வாறு நெருக்கமாக உள்ளன என்பதைப் பார்க்கவும் இது ஒரு வடிவமைப்பாளராக இருக்க கற்றுக்கொள்வதன் ஒரு பகுதியாகும் இப்போது அந்த கேள்விக்கு மீண்டும் வருகிறேன் ஒரு புரோபல்லர் விமானத்திற்கு ஐசி இயந்திரம் உள்ளது அவை குதிரைத்திறன் என மதிப்பிடப்படுகின்றன அந்த குதிரைத்திறன் என்ன குதிரைத்திறன் என்றால் இது உங்கள் எரிப்பு அறை இது உங்கள் பிரேக் அதற்கு மேல் நீங்கள் புரோப்பல்லரை ஏற்றலாம் எனவே பிரேக்கில் ஒரு குதிரைத்திறன் கிடைக்கிறது இப்போது நீங்கள் ஒரு புரோப்பல்லரைப் பயன்படுத்தி திறம்பட பயன்படுத்துகிறீர்கள் எனவே இது ஒரு சக்தி பிரேக் ஆகிறது கிடைக்கும் சக்தி பிரேக்கில் சக்திக்கு சமமாக இருக்காது பிரேக்கில் உள்ள சக்தியின் n மடங்கு இழப்புகள் இருக்கும் உங்கள் எரிபொருள் நுகர்வு இந்த பிரேக் குதிரைத்திறன் மூலம் தீர்மானிக்கப்படுகிறது இதிலிருந்து நீங்கள் எவ்வளவு பயனுள்ள சக்தியைப் பெற முடியும் என்பது புரோப்பல்லரின் செயல்திறனால் தீர்மானிக்கப்படுகிறது ஜெட் இயக்கப்படும் விமானத்திற்கு உந்துதல் ஏற்றுதல் பற்றி பேசுகிறோம் இயற்கையான கேள்வி வருகிறது பவர் லோடிங் என்று ஏதாவது இருக்கிறதா அதற்குள் வருவதற்கு முன் நான் எவ்வாறு வரையறுக்கிறேன் சக்தியை எவ்வாறு உந்துதலுக்கு மொழிபெயர்க்கலாம் என்பதைப் புரிந்துகொள்வதற்கு நான் எவ்வாறு என்னைத் தயார்படுத்துகிறேன் என்பதைப் புரிந்துகொள்வோம் இந்த சக்தி என்ன ஒரு குறிப்பிட்ட RPM பெற புரோப்பல்லரின் முடுக்கம் தவிர ப்ரொப்பல்லர் அனுபவித்த இழுவைக் கடக்க இந்த சக்தி தேவைப்படுகிறது எனவே பவர் லோடிங் மற்றும் அது எவ்வாறு வழக்கமாக வரையறுக்கப்படுகிறது என்பதைப் பார்ப்போம் எனவே இயற்கையாகவே நாம் மொழிபெயர்க்கும்போது குதிரைத்திறன் மீது உந்துதல் நம் மனம் அதை குதிரைத்திறன் முதல் எடை விகிதம் என்று சொல்லும் இதை மனதில் வைத்து உண்மையில் விஷயங்கள் எவ்வாறு வரையறுக்கப்படுகின்றன என்பதைப் பாருங்கள் இல்லையெனில் இதை நீங்கள் கவனிக்க வேண்டும் நீங்கள் தவறு செய்யலாம் உண்மையான நடைமுறையில் பவர் லோடிங் ஒரு தலைகீழ் முறையில் வரையறுக்கப்படுகிறது அது Whorsepower இது ஏன் முக்கியமானது எடை விகிதத்திற்கு உந்துதல் என்ற கருத்தை நீங்கள் நீட்டிக்கும்போது இது முக்கியமானது எனவே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பொதுவாக விமானங்களுக்கு இந்த விகிதம் 10 முதல் 15 வரையிலான வரிசையாக இருக்கலாம் ஏரோபாட்டிக் விமானங்களுக்கு இது 6 இது 6 என்றால் என்ன அவை ஒரு பொதுவான எண் நீங்கள் விமானங்களின் வெவ்வேறு எடை வகுப்புகளுக்கு இந்த எண்ணைப் பெறலாம் ஏனெனில் இதை நீங்கள் புரிந்து கொள்ளும்போது நீங்கள் எடையுடன் ஏதாவது செய்ய வேண்டியிருக்கும் அதே போல் மிக மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் ஏன் Whp இந்த கேள்விக்கு பதிலளிக்க குதிரைத்திறனை எவ்வாறு வரைபடமாக்குவது என்பது பற்றி நீங்கள் சிந்திக்க வேண்டும் ஏனெனில் அது நிபந்தனைக்குட்பட்டது ஒரு முடுக்கம் இருந்தால் நான் சக்தியின் அடிப்படையில் மட்டுமே சிந்திக்க வேண்டும் ஆனால் நாங்கள் இப்போது சக்தி மதிப்பீட்டின் மூலம் மதிப்பிட முயற்சிக்கிறோம் எனவே இது மீண்டும் ரேமரின் புத்தகத்திலிருந்து வருவதைப் பார்ப்போம் ஒரு உந்துவிசை விமானம் எவ்வாறு உந்துதலை உருவாக்குகிறது இவை மிக முக்கியமான அறிக்கைகள் உந்துதல் என்றால் என்ன இது சக்தி பிரேக் குதிரைத்திறன் கொண்ட பிரேக் ஆகும் நான் ஒரு புரொப்பல்லரை இணைக்கிறேன் எனவே புரோப்பல்லர் சுழலும் போது அது இந்த திசையில் காற்றைத் தள்ளுகிறது அது ஒரு உந்துதலை உருவாக்குகிறது இது ஒரு அடிப்படை புரிதல் ஒரு புரோப்பல்லர் அங்கிள் ஆப் அட்டாக் கிட்டத்தட்ட ஒரு இறக்கையைப் போல சுழலும் போது உங்களுக்குத் தெரியும் எனவே ஒரு லிப்ட் உள்ளது இங்கே நீங்கள் யோசிக்கலாம் இந்த லிப்ட் மற்றும் இங்கே ஒரு இழுவை உள்ளது மற்றும் இழுவையை மோட்டரின் சக்தியால் அல்லது எனக்கு கிடைத்த எந்த பொறிமுறையினாலும் கடக்க வேண்டும் இதுதான் நான் உணர விரும்பும் வழி என்றால் இயந்திரத்தால் வழங்கப்பட்ட குதிரைத்திறனுக்கு உந்துசக்தியின் செயல்திறன் உந்துதல் வெளியீடு என வரையறுக்கப்படுகிறது இது TW என வரையறுக்கப்படுகிறது இந்த 550 எங்கிருந்து வந்தது FPS இல் குதிரைத்திறன் வாட்டாக மாற்றப்பட வேண்டும் என்பது உங்களுக்குத் தெரியும் எனவே இந்த 550 வருகிறது இந்த V ஏன் வந்தது பயணம் செய்யும் போது சக்தி என்பது Force x Speed அந்த கருத்து இங்கே பயன்படுத்தப்பட்டுள்ளது மற்றும் ப்ரொப்பல்லரின் செயல்திறன் x குதிரைத்திறன் என்பது பிரேக்கிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட சக்தி பிரித்தெடுக்கப்பட்ட சக்தியிலிருந்து V ஆல் வகுக்கப்படுவது எனக்கு ஒரு உந்துதலைத் தருகிறது ஏனெனில் அது நிலையான வேகத்தில் நகர்கிறது பின்னர் நான் அதை W ஆல் வகுக்கிறேன் எனவே நான் T W ஐப் பெறுகிறேன் எனவே TW என்பது W ஆல் hp க்கு விகிதாசாரமாக இருப்பதையும் இங்கே ஒரு V அமர்ந்திருப்பதையும் நீங்கள் காணலாம் எனவே நான் பவர்லோடிங்கைக் காட்சிப்படுத்த முயற்சிக்கும்போது பவர் லோடிங் hpWஅல்ல பவர்லோடிங் Whp ஆகும் எனவே இது hpW இன் தலைகீழ் ஆகும் இது இலக்கியத்தில் அல்லது எந்த கையேட்டிலும் கையாளப்பட்ட வழி எனவே நீங்கள் உணரக்கூடிய வழி இது இது என் சக்தி ஏற்றுதல் என்றால் இது நேர்மாறானது இதுதான் நான் எந்த வேகத்தை நகர்த்துகிறேன் பின்னர் அதற்கு சமமாக நான் TW என்று பார்க்க முடியும் ஏனென்றால் நான் TW இல் உரையாடுகிறேன் எனவே அந்த வேகத்தில் TW இது அதிகம் இயந்திரம் ஒரு குதிரைத்திறனை ஒரு உந்துசக்தியுடன் வழங்கும் போது செயல்திறன் பின்னர் புரிதல் நன்றாக உள்ளது எனவே hpW என்பது சக்தி ஏற்றுதல் மற்றும் வழக்கமான மதிப்புகளின் தலைகீழ் ஆகும் நான் எழுதும் போது TW நான் இப்போது கடல் மட்டத்தில் எழுத வேண்டும் என்று கட்டளையிட்டேன் மேலும் நான் எழுதுகிறேன் நான் முன்பு உங்களுக்கு வழங்கிய ஜெட் பயிற்சியாளர்கள் போன்ற வெவ்வேறு விமானங்கள் மற்றும் விடுங்கள் ஜெட் போக்குவரத்து என்று சொல்லுங்கள் இந்த TW பொதுவாக 0 4 ஆக இருக்கும் இங்கே அது ஜெட் ஃபைட்டர் உள்ளது 0 9 க்கும் அதிகமாக இருக்க வேண்டும் மற்றும் ஜெட் போக்குவரத்து 0 ஜெட் ஃபைட்டர் அதிக TW கொண்டிருப்பது வெளிப்படையானது இது வேகமாக முடுக்கிவிடும் ஜெட் போக்குவரத்து குளிர்ச்சியாக இருப்பதால் அதை விரைவுபடுத்துவதற்கு எதுவும் இல்லை ஜெட் பயிற்சியாளர் நிச்சயமாக இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் நீங்கள் சூழ்ச்சிகள் பலவற்றை செய்ய வேண்டும் அதை கற்பிக்க வேண்டும் எனவே நாங்கள் விவாதித்ததை நீங்கள் பயன்படுத்தலாம் மற்றும் ஜெட் பயிற்சியாளர் விமான பரிமாணங்களை எடுத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் எவ்வளவு TW ஐ எதிர்பார்க்கிறீர்கள் என்பதைப் பார்க்கவும் எவ்வளவு பயன்படுத்தப்படுகிறது என்பதைப் பார்க்கவும் பவர்லோடிங் பற்றி நாங்கள் பேசுவதால் விமானம் பவர் லோடிங்கின் அடிப்படையில் வெவ்வேறு வகைகளைக் கொண்டுள்ளது நாங்கள் புரொப்பல்லர் இயக்கப்படும் விமானத்தைப் பற்றி பேசுகிறோம் எனவே உங்களிடம் ஒரு பாய்மர விமானம் உள்ளது உங்களிடம் ஒரு பொது விமான இரட்டை இயந்திர விமானம் உள்ளது எனவே இயற்கை கேள்வி பொது விமான ஒற்றை இயந்திரமாக இருக்கும் நான் உங்களுக்கு முன்பே கொடுத்திருக்கிறேன் என்று நினைக்கிறேன் ஒற்றை இயந்திரம் பின்னர் டர்போபிராப் இரட்டை டர்போபிராப் வருகிறது HpW இன் பொதுவான மதிப்பு தயவுசெய்து கையேட்டில் hpW பற்றி நாங்கள் பேசுகிறோம் என்பதை நினைவில் கொள்க பரிந்துரைக்கப்படுகிறது ஆனால் hpW என்பது பவர்லோடிங்கின் தலைகீழ் பவர்லோடிங் என்பது வழக்கமாக உள்ளது Whp என வரையறுக்கப்படுகிறது எனவே இந்த வகையான கலவையாகும் எனவே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் பாய்மர விமானத்தைப் பொறுத்தவரை அது 0 04 ஆக இருக்கும் பொது விமான போக்குவரத்துக்கு இரட்டை இயந்திரம் 0 17 ஒற்றை இயந்திரம் 0 07 மற்றும் இரட்டை டர்போபிராப் 0 25 க்கு எனவே பவர் லோடிங் மதிப்பு என்ன என்பதை நீங்கள் சமமாகப் பார்த்தால் நீங்கள் அதன் தலைகீழ் எடுப்பதை உறுதி செய்ய வேண்டும் அதனால் அது W hp ஆக மாறும் இது சக்தி ஏற்றுதல் என்பது பொதுவாக 25 ஆக இருக்கும் இது தோராயமாக 6 ஆக இருக்கும் இது 14 ஆக இருக்கலாம் இது 5 ஆக இருக்கலாம் 1 0 25 என்பது 1004 இரட்டை டர்போபிராப்பிற்கு இது hp W மதிப்பு பொதுவாக 0 20 ஆகும் எனவே Whp இது தலைகீழ் மற்றும் அது 5 மற்றும் இந்த ஒற்றை இயந்திரம் பொது விமான விமானம் 0 07 ஆகும் எனவே 10 07 1007 ஆக இருக்கும் அதனால் 14 க்குள் இருக்கும் அது இருக்கிறது தலைகீழ் எடுத்துக் கொள்ளுங்கள் எனவே ஒரு வடிவமைப்பாளராக சில நேரங்களில் எண்கள் இந்த அளவை ஒன்றுக்குக் குறைவாகக் கொண்டிருப்பதைக் காண்பீர்கள் எனவே பொதுவாக இது சக்தி ஏற்றுதலின் தலைகீழ் என்று உடனடியாக உங்களுக்குத் தெரியும் சக்தி ஏற்றுதல் மதிப்புகள் பொதுவாக நீங்கள் கொண்டிருக்க வேண்டிய ஒரு உணர்வைப் போன்றது உந்துதல் ஏற்றுதல் மற்றும் சக்திக்கான முதல் வெளிப்பாட்டை நாங்கள் பூர்த்தி செய்துள்ளதை நீங்கள் கவனிக்கிறீர்கள் ஏற்றுகிறது மிக முக்கியமான வடிவமைப்பு அளவுரு உள்ளது என்பதையும் நாங்கள் அறிவோம் விங் லோடிங் எனவே நீங்கள் ஒரு விமானத்தை வடிவமைக்க விரும்பினால் இறக்கை ஏற்றுதல் எது என்பதை நீங்கள் தேர்வு செய்கிறீர்கள் உங்களுக்கு தேவை இதனால் அனைத்து பயணிகளும் உகந்ததாக செய்யப்படுகின்றன மற்றும் என்ன உந்து ஏற்றுதல் தேவை மற்றும் உந்து ஏற்றுதல் மற்றும் இறக்கை ஏற்றுதல் ஆகியவற்றின் கலவையானது உங்களுக்கு சிறந்த முடிவை அளிக்கிறது பல செயல்திறன் நடவடிக்கைகளுக்கு உந்து ஏற்றுதல் மற்றும் இறக்கை ஏற்றுதல் ஆகியவை முக்கிய பங்கு வகிப்பதை நீங்கள் பார்த்துள்ளீர்கள் எனவே அடுத்த சொற்பொழிவு நான் விங் லோடிங்கில் நேரத்தை ஒதுக்குவேன் நாங்கள் விங் லோடிங் செய்வதற்கு முன் பிலாப்ஸ் பற்றி சில விவாதங்களை மேற்கொள்வோம் ஏனெனில் அவை திசை திருப்பப்படும்போது அது CLmax மதிப்பை மாற்றுகிறது CLmax மாறும்போது Vstall மாறும் மற்றும் பெரும்பாலான அளவுருக்கள் Vstall வழியாக வகைப்படுத்தப்படுகின்றன எனவே அடுத்த வகுப்பில் நாங்கள் Vstall ஐப் பற்றி பேசுவேன் நான் பிலாப்ஸ் பற்றி பேசுவேன் கொடுக்கப்பட்ட மடல் உள்ளமைவுக்கு குறிப்பிட்ட Vstall க்கு என்ன விங் லோடிங் தேவை என்பதைப் பற்றி பேசுவேன் மேலும் இழுக்கவும் எனவே என்ன இது உங்களுக்கு ஏற்றது மற்றும் நீங்கள் மிகவும் சிக்கலான பிலாப்ஸ் வைத்தால் பராமரிப்பு ஒரு சிக்கலாக மாறும் இதை நான் எவ்வாறு கையாள்வது எந்த விமானத்திற்காக நான் இந்த வகையான பிலாப்ஸ் தேர்ந்தெடுப்பேன் அந்த எல்லாவற்றையும் நாங்கள் செய்வோம் சில வரலாற்று தரவுகளுடன் விவாதிக்க வேண்டும் நன்றி மிக்க நன்றி